நான்எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் இன்டெகிரெட்பாக்டர்களைக் கண்டறிதல் எனவே இந்த Mx y dxNx ydy0 நான்எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்ஐ வழங்கும்போது அதை ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆக மாற்ற விரும்பினால் அதை சில μ x y உடன் பெருக்கி சில ஃபங்க்ஷன் μ Mdx μ N dy 0 எனவே mu ஒரு அந்நௌன் இது ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் என்று சில ஃபங்க்ஷன்களை பெருக்கினால் சில x y உடன் ஐ பெருக்க இதனால் இரு பக்கங்களையும் பெருக்கி இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்போது 2 வது உடன் பெருக்கும்போது 2 வது ஈக்குவேஷன்ஸ் ஆகும் இப்போது இது எக்ஸாக்ட் ஆக இருக்க வேண்டும் என்று விரும்ப பார்த்தது என்னவென்றால் அது சில வித்தியாசமான ஈக்குவேஷன்ஸ்ஐ திருப்திப்படுத்துகிறது சில ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஏற்கனவே பார்த்தவை ஆகும் Nx M yμMy Nx இந்த ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ஐ திருப்திப்படுத்துகிறது எனவே Nx M yμMy Nx ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அல்ல இது உண்மையில் PDE இது ஒரு பார்ஷியல் வேறுபாடு சமன்பாடு ஆகும் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ஐ மட்டுமே அறிந்திருப்பதால் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ஐ சால்வ் பண்ணும் முறைகள் மூலம் அதை சால்வ் பண்ணும் முடியும் எனவே x இன் ஃபங்க்ஷன் ஆக மட்டுமே இருக்க விரும்பினால் அது x இன் ஃபங்க்ஷன் ஆக மட்டுமே இருக்க செய்த μ ஒரு ஜெனரல் காரியமாக இருக்கும் μ என்றால் சரிபார்க்க வேண்டிய இந்த ஃபங்க்ஷன்ஐ சரிபார்க்க வேண்டும் My NxNvx Mvy Vக்கு பதில் x வேண்டும் என்றால் அந்த x ஐ v இன் இடத்தில் வைத்து இந்த அளவை சரிபார்க்க இது v இன் ஃபங்க்ஷன் ஆகும் அதாவது x இன் ஃபங்க்ஷன் மட்டுமே பின்னர் மேலே சென்று அந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ சால்வ் பண்ணும் முடியும் இருப்பது 1dμdvϕ இன் ஃபங்க்ஷன் ஆக இங்கு எதைப் பெற அதற்கு சமம் இதை v இன் சில ஃபங்க்ஷன் என்று அழைத்தால் v இன் ஃபங்க்ஷன் ஆக உள்ளது வேரியபல் செபரபுல் மெத்தட் பயன்படுத்தி mu ஐ காணலாம் எனவே தேவை என்னவென்றால் ஒரு ஃபங்க்ஷன்ஆக ஒரு v குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கலாம் v x அல்லது y தனியாக இருக்கலாம் அல்லது v என்பது vxyx yxy xy x2y2 இன் ஃபங்க்ஷன்ஆக இருக்கலாம் எந்த சிக்கலான வடிவத்தையும் எடுத்து vxysin xy sinxy எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் y v இதை சில ஃபங்க்ஷன்ஆக தேர்வு செய்து இது சரி செய்யப்பட்டது இந்த v ஐ சரிசெய்து இந்த அளவை சரிபார்க்கவும் MNv அறியப்படுகிறது அதை சரிசெய்தவுடன் எனவே இந்த அளவை சரிபார்க்க இது ஃபங்க்ஷன்ஆக இருக்க வேண்டும் என்பதை சரிபார்த்த பிறகு தேர்ந்தெடுத்தது v v இன் சில ஃபங்க்ஷன்ஆகும் பின்னர் μxy v தீர்க்க x yஐ காணலாம் எனவே இவை வேரியபல்கள் இது mu மற்றும் v என்று காணவில்லை இவை 2 வேரியபல்கள் dμϕvdv எனவே சொலுஷன்ஸ் என்ன μeϕdv என்பது இன்டெகிரெட்பாக்டர் ஆகும் இதுவரை x ஐ எடுத்துக் கொண்டால் ஸ்டாண்டர்ட் பார்ம் ஒரு இடத்தில் சரிபார்க்க வேண்டியது என்ன v x க்கு சமமாக இருந்தால் வேண்டியது என்னவென்றால் vx→My NxN ϕ→μeϕdxdx V y ஆக எடுத்துக் கொண்டால் செய்ய வேண்டியது vy→My Nx M ϕ→μeϕdy v ஐ x க்கு சமமாகவும் v க்கு சமமாகவும் dy பை dx 2 வெவ்வேறு வேரியபல்கள் உள்ளன இண்டிபெண்டென்ட் வேரியபல்கள் v இன் x y வேறுபடுத்த v மட்டுமே u y இன் ஃபங்க்ஷன் ஆக மட்டுமே எடுத்துக்கொண்டு இது x இன் ஃபங்க்ஷன் எனவே v என்பது y இன் ஃபங்க்ஷன் மட்டுமே மேலும் x 0 ஐப் பொறுத்தவரை 0 எனவே டெரிவேட்டிவ் ஆகும் My Nx M ϕ இது μeϕdy dy ஆகும் இல்லையெனில் xy இன் எந்தவொரு பொது v எடுத்துக்காட்டாக இப்போது பட்டியலைக் கொடுக்க மற்ற வடிவங்களுக்கு முன்னேறலாம் எனவே v க்கு சமம் vxy இந்த வடிவத்தில் என்றால் சரிபார்க்க வேண்டியது எனது My NxN M xy இது இருக்க வேண்டும் இது v இன் ஃபங்க்ஷன் ஆக இருக்க வேண்டும் என்பதை சரிபார்க்க அதாவது vxy இது D D பிளஸ் y மட்டும் இருந்தால் இன்டெகிரெட் பண்ண முடியும் எனவே இதுதான் x y இன்டெகிரெட்பாக்டர்ரின் ஃபங்க்ஷன் இதுபோன்று செல்லலாம் இன்னும் ஒன்றைக் v x y பிளஸ் ஆகிவிடும் இது எனதுMy NxNM ϕx y ஆக மாறும் எனவே xy என்றால்vxy ஐ தேட இங்கே மீண்டும் சரிபார்க்க வேண்டியது என்ன எனவே My NxNyMxy2 உள்ளது இந்த முழு விஷயமும் ஃபங்க்ஷன் ஆக இருக்க வேண்டும் My NxNyMxy2ϕxy பின்னர் இன்டெகிரெட்பாக்டர் μxyexydxyஐப் பெற முடியும் எளிதாக இன்டெகிரெட் பண்ண முடியும் எனவே சில வடிவங்கள் இப்படித்தான் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் எந்த வடிவத்தை முயற்சிக்க வேண்டும் எனவே பெரும்பாலும் எப்போதும் சரிபார்க்க அது சரியாக இல்லாவிட்டால் இந்த 2 ஐ சரிபார்க்கலாம் ஒருவேளை நேரம் இருக்க இதை சரிபார்க்கலாம் அது வேலை செய்தால் நன்றாக இருக்கும் மற்ற வடிவங்களை ஒரு பயிற்சியாகப் பயன்படுத்தக்கூடிய உதாரணங்களை தரலாம் சில ஈக்குவேஷன்ஸ்களை இந்த vஐ தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொள்ளலாம் இதனால் ஈக்குவேஷன்ஸ்ஐ துல்லியமாக செய்ய முடியும் இல்லையெனில் சரியாக எப்படி செய்வது என்று தெரியாது அத்தகைய v ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை சரியாகச் செய்யவில்லை இதனால் நான்எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாக்ட் ஆகும் எனவே மிகவும் நிலையான முறை இதுதான் vxமற்றும் vy எப்போதும் சரிபார்க்க வேண்டும் பெரும்பாலான இது செயல்படும் ஒரு நடைமுறை இது எவ்வாறு செயல்படுகிறது இதுதான் பல ஈக்குவேஷன்ஸ்களை வெவ்வேறு வடிவங்களில் உருவாக்க பல ஈக்குவேஷன்ஸ்கள் பல நான்எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்கள் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்ஆக மாற்ற பின்னர் அதை சால்வ் பண்ண முடியும் சொலுஷன்ஸ் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்ஐ சால்வ் பண்ண நடைமுறையை வெறுமனே x ஐ பொறுத்து M ஐ இன்டெகிரெட் செய்ய முடியும் y ஐ அப்படியே வைத்திருக்க N ஐ இன்டெகிரெட் செய்ய y0 முதல் y வரை மற்றும் x ஐ வைத்திருத்தல் x ஐ x0 ஆக சரிசெய்தல் எக்ஸாக்ட் அதுதான் ஜெனரல் சொலுஷன்ஸ் அது நேரடியானது ஆகும் எனவே இதுதான் உள்ள மெத்தெட்கள் நிலையான மெத்தெட்கள் ஜெனரல் பஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களை சால்வ் பண்ண வேண்டும் ஆனால் பார்த்தால் பஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ்கள் ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆக இருந்தால் இதன் பொருள் y அல்லது y இன் எந்த பவர்களும் இருக்கக்கூடாது என்பதாகும் பின்னர் அது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பார்ம் எழுத முடியும் எனவே லீனிய ஈக்குவேஷன்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பார்ம் எனவே லீனியர் ஈக்குவேஷன்ஸ் லீனியர் பஸ்ட் ஆர்டர் ODE ஆகும் எனவே அதை ஸ்டாண்டர்ட் பார்ம்இல் dydx Px yq அறியப்பட்ட குவான்டிட்டி x இன் ஃபங்க்ஷன் y ஆக வைக்கலாம் எனவே y இங்கே இருப்பதை காணலாம் y2 இருப்பதை காணலாம் y மற்றும் y சமம் இது x இன் சில ஃபங்க்ஷன் இருக்கலாம் சில qx உள்ளது Px மற்றும் q x இது லீனியர் பஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பார்ம் அதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது இப்போது எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்ஐ எவ்வாறு நான்எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்ஐ ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆக மாற்ற இன்டெகிரெட்பாக்டர் என்று அழைக்கப்படும் சில ஃபங்க்ஷன்களை பெருக்க எனவே ஒரு இன்டெகிரெட்பாக்டர்ஐப் பெருக்குவதன் மூலம் அந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ ஏதோவொரு இன்டெகிரெட்பாக்டர் ஆகக் குறைக்க இன்டெகிரெட் பண்ண முடியும் எனவே இங்கேயும் இதைச் செய்ய முயற்சிக்கஎனவே இது ஒரு எளிய பஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆகும் இது பல நடைமுறை பயன்பாட்டில் வருகிறது எதுவாக இருந்தாலும் இந்த ஈக்குவேஷன்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்களை பல முறை காணலாம் மெத்தெட்ஸ்களை எளிமைப்படுத்திய பிறகு எங்காவது சிறியது எனவே தெரிந்து கொள்வது நிலையானது இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்களையும் அதன் பல்வேறு பார்ம்களையும் எவ்வாறு சால்வ் பண்ண வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்று இந்த லீனியர் பஸ்ட் ஆர்டர் ODE ஐ செய்வோம் எனவே மெத்தெட்ஸ் என்ன என்பது வழக்கம் போல் எனவே இன்டெகிரெட்பாக்டர்ஐ கண்டறிந்து இந்த இன்டெகிரெட்பாக்டர்ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது மீண்டும் வழக்கம் போல் μ yPx μ yμ q ஐ பெருக்கி சரிசெய்யலாம் இது ஒரு வேரியபல் ஃபங்க்ஷன் மட்டுமே எனவே வெறுமனே μஐ வைக்க ஆகவே y x இன் ஃபங்க்ஷன் அல்லது இல்லையா என்பது தெரியாது எனவே சிலவற்றை வெறுமனே பெருக்க இது சமம் ஆகும் எனவே பெருக்கினால் ஏதேனும் ஒரு வடிவத்தை எதிர்பார்க்க ddxμ y ஐக் காணலாம் லேப்ப்ட்ஹாண்ட் சைடு இப்படி எழுதி வந்தால் ddxμ ஐக் காணலாம் எனவே அதாவது M PxyPx μ எனவே இந்த ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ஐ பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது log μP dxC என்றால் என்ன eC μC1 ePdx ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட்ஐ பெறலாம் C அல்லது C இரண்டும் ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட்கள் ஆகும் எனவே P என்பது x இன் ஃபங்க்ஷன் எஸ்ஸ்ப்போனேன்ஷீயல் என்பது x இன் ஃபங்க்ஷன் அதன் அதிவேகமானது mu என்பது x இன் ஃபங்க்ஷன் ஆகும் எனவே இப்போது லேப்ப்ட்ஹாண்ட் சைடு மாற்ற எனவே கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் mu ஐ இதனுடன் பெருக்க ePdxdydx Px ePdx yePdxq C1 ஐ 1 க்கு சமமாக எடுத்துக்கொண்டு ஈக்குவேஷன்ஸ் இன் இருபுறமும் பெருக்க c1 ஐ 1 என சரிசெய்தால் இது ddxePxdx ydxePdx qxdxC S இன் ஆர்பிட்டர்ரி ஆக அறியப்படுகிறது ePxdx yePdx qxdxC q கொடுக்கப்பட்டு இது b கணக்கிடப்பட்டதால் எனவே இது அறியப்பட்ட ஒன்றுக்கு சமமான ஒன்றின் ஆர்பிட்டர்ரி போன்றது சில ஃபங்க்ஷன் இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் பண்ண முடியும் இதை எவ்வாறு இன்டெகிரெட் பண்ண முடியும் எனவே x இருபுறமும் ddxePxdx ydxePdx qxdxC சில நிலையான C பெறுவோம் C இன்டெகிரெட் கான்ஸ்டன்ட் C ஆர்பிட்டர்ரி ஆகும் இது சொலுஷன்ஸ் எனவே இதுddxePxdx ydxePdx qxdxCஐ குறிக்கிறது எனவே இது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் எனவே இந்த அதிவேகத்தை கொண்டு வந்தால் மற்ற ரைட் சைடு என்னவாகிறது என்பது y e PxdxePdx qxdxC e Pxdx க்கு சமம் எனவே இதுதான் ஜெனரல்சொலுஷன்ஸ் இது இப்போது கொடுக்கப்பட்ட லீனியர் பஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களின் ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐ பெறுகிறது எனவே சில எக்ஸாம்பிளைச் செய்வோம் எனவே அதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே ஒரு கருத்து இந்த இன்டெகிரெட்ஐ செய்யும்போது இன்டெபினிட் இன்டெகிரெட்ஐச் செய்தேன் எனவே இதைச் செய்தபோது இன்டெகிரெட்பாக்டர் இன் டெபினிட் இன்டெகிரெட்ஐச் செய்தேன் எனவே சில x0ஐ x க்கு சரிசெய்வதன் மூலமும் செய்யலாம் பின்னர் இந்த C வராது திட்டவட்டமான இன்டெகிரெட்ஐ செய்தால் C1 ஆக இருக்கும் அதற்கு பதிலாக C x0 இல் mu மதிப்பாக வரும் எனவே mu தெரியவில்லை mu ஐ தேடுகிறீர்கள் இது அறியப்படாத ஃபங்க்ஷன் அதை ஒரு பாயிண்ட்ஆக சரிசெய்தால் சில ஆர்பிட்டர்ரி பாயிண்ட்x0 இது x0 இல் ஆர்பிட்டர்ரி நிலை mu ஆக இருக்கும் எனவே இது முடிவில் ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆக வரும் ஆனால் x0 முதல் x வரை இன்டெகிரெட் பண்ண சரிசெய்யக்கூடிய x0 அது உங்கள் டொமைனில் இருக்க வேண்டும் ஆகவே எதுவும் கொடுக்கப்படவில்லை x முழு R மற்றும் x0 க்கு சொந்தமானது அதை 0 ஆக சரிசெய்யலாம் எனவே அதை டொமைனில் எங்கிருந்தாலும் எடுத்துச் செல்லலாம் டொமைனில் x0 ஐ எடுத்து இன்டெகிரெட் பண்ண முடியும் எனவே சில நேரங்களில் இது பயனுள்ளதாக இருக்கும் சில நேரங்களில் நேரடியாக இன் டெபினிட் இன்டெகிரெட் பண்ண பயனுள்ளதாக இருக்கும் எனவே எப்போது எது எளிதானது என்பதை ப்ராப்ளம் ஆக செய்வோம் எனவே இதைத் சால்வ் பண்ணுவது சில ப்ராப்ளம்களைத் தர இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்களை சால்வ் பண்ண எளிய லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ஐ எடுத்துக்கொள்கிற எளிய ப்ராப்ளம்ஐ எடுத்துகொண்டு dydx2y1 எனவே y மற்றும் y டெரிவேட்டிவ் y டாஷ் y எளிமையானவை அவற்றுக்கு பவர்கள் இல்லை டிகிரி 1 எனவே இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆகும் இதன் சொலுஷன்ஸ் தேட Px2 qx1 இது கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் xex0x2dx ஆகும் இது எப்போதும் டொமைன்ஐ சரிசெய்ய x0 முதல் x வரை இதை இப்படிச் செய்தால் இது என்னவாகும் எனவே சில டொமைனுக்கு சமமான x0 ஐ தேர்வு செய்யவும் டொமைனில் சில பாயிண்ட்கள் தேர்வு செய்யக்கூடிய எந்த பாயிண்ட் தேர்வு செய்யவும் எனவே எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றால் 0 டொமைனின் ஒரு பகுதியாகும் இது R க்கு சொந்தமானது x0 ஐ e0x2dxe2x ஆக தேர்வு செய்ய எனவே e2x என்பது இன்டெகிரெட்பாக்டர் ஆகும் எனவே e2x ஐ டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இன் இரு பக்கங்களையும் பெருக்கலாம் எனவேe2xdydx2y e2xe2x எனவே இந்த லேப்ப்ட்ஹாண்ட் சைடு உடனடியாக ddxe2x y e2x y எழுத முடியும் இதை ddxe2x y ஒரு டெரிவேட்டிவ் ஒன்றை வேறுபடுத்தினால் ddxe2x ye2xe2x கிடைக்கும் இப்போது மீண்டும் 0 முதல் x வரை இரு பக்கங்களையும் ஆர்பிட்டர்ரி ஆகவும் 0 அதை எடுத்துக்கொண்டு x ஆர்பிட்டர்ரி ஆகும் 0 என்பது டொமைன் இன் ஒரு பகுதியாகும் எனவே இரு பக்கங்களும் 0xddxdx0xe2xdx இலிருந்து செய்ய எழுத வேண்டியதில்லை ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் எழுத வேண்டியதில்லை 0 முதல் x வரை இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் பண்ண எனவே e2xyx0x ஐப் பெற இந்த வரம்புகளை e2x2 க்கு சமமாக மாற்ற e2xyx y0e2x2 12 ஐக் கொடுக்கும் எனவே இந்த y0 ஐ மறுபுறம் எடுத்துக் கொண்டால் இது e2xyxy0e2x2 12 ஆக மாறுகிறது எனவே y என்றால் என்ன y என்பது சொலுஷன்ஸ் y0 என்பது ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகும் y என்பது அறியப்படாத ஃபங்க்ஷன் எனவே y ஒரு கட்டத்தில் y 0 இல் இது அறியப்படாத ஃபங்க்ஷன் என்பதால் இது ஆர்பிட்டர்ரி ஆகும் இது ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் yxy0e 2x12 e 2x2என்று சொன்னால் இருப்பது இதுதான் எனவே y0 இல் 0 என்பது தெரியவில்லை இது இருக்கும்போது இது ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகும் ஏனெனில் y0 ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் yx என்பது தன்னைத் தேடும் ஆர்பிட்டர்ரி ஆக இருந்தால் ஒரு கட்டத்தில் கொடுக்க முடியும் அதனால் அது இன்னும் ஆர்பிட்டர்ரி ஆக உள்ளது எனவே yxCe 2x12 e 2x2 ஐ ஒரு கான்ஸ்டன்ட் ஆக எழுதலாம் அங்கு Cy ஆர்பிட்டர்ரி ரியல் நம்பர் ஆகும் எனவே இந்த வழியில் பஸ்ட் ஆர்டர் இன் கொடுக்கப்பட்ட லீனியர் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இன் ஜெனரல் சொலுஷன்ஸ் பெறலாம் எனவே இப்போது காம்ப்ளிகேட் ஒன்றை கொடுக்க பின்னர் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக எனவே பார்ப்போம் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்ஐ இங்கே எடுத்த எனவே 2 வது சால்வ் பண்ண இந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ சால்வ் பண்ண கேட்டால் 1 y2dx y xdy0 இதைச் செய்ய கேட்டால் ஈக்குவேஷன்ஸ்ஐப் பார்த்து y2 y உள்ளது எனவே இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அல்ல மற்ற முறையால் சால்வ் பண்ண எதிர்பார்க்கலாம் இது வேரியபல் செபரபுல் அல்ல இந்த ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸ் அல்ல என்பதை காண குறைக்க முடியாது ஹோமோஜினியஸ் ஆக குறைக்க முடியும் எனவே எக்ஸாக்ட் ஆக சிறந்த வழி சொல்வது போல் டொமைன் வழங்கப்படவில்லை எனவே x என்பது இந்த ஃபங்க்ஷன் ஆக x வரையறுக்கப்படுகிறது எனவே இதை y y ஐ இண்டிபெண்டென்ட் வேரியபல் ஆக பார்க்க சொலுஷன்ஸ் yx என்று வைத்துக்கொள்ள இந்த ஃபங்க்ஷன் y ரெசிப்ரோக்கல் என்று வைத்துக்கொள்வோம் எனவே ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்x y என்று எழுத முடியும் ஆகவே x இன் இந்த ஃபங்க்ஷன்ஐ ரெசிப்ரோக்கலாக மாற்றி அதை x இன் y என எழுத y இண்டிபெண்டென்ட் வேரியபல் ஆக மாறுகிறது x ஃபங்க்ஷன் வேரியபல் ஆக மாறுகிறது எனவே இப்போது அந்த வழியில் பார்க்க x என்பது ஒரு ஃபங்க்ஷன் வேரியபல் ஆகும் எனவே dx என்பது 1 y2dxdyx y 0ஆக எழுதலாம் எனவே இது dxdyx1 y2y 1y2 ஆக மாறுகிறது எனவே ஈக்குவேஷன்ஸ்ஐ ரெசிப்ரோக்கலாகக் கொண்ட ஒரு சொலுஷன்ஸ் ஆக கருத y இன் ஒரு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன்ஸ் y மற்றும் ஃபங்க்ஷன் வேரியபல் மற்றும் x ஐ இண்டிபெண்டென்ட் வேரியபல் ஆகக் காணலாம் இப்போது இந்த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் மூலம் dx சமமாக dx ஆகவும் பார்க்க முடியும் இப்போது x y இன் x சால்வ் பண்ண இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ்dxdy x க்கு பதிலாக y லீனியர் ஈக்குவேஷன்ஸ் dydx Px yqx x க்கு பதிலாக இப்போது y உள்ளது எனவே இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் P 11 y2 இதுPy அல்ல அது qyy 1y2 ஆக இருக்கும் இது x க்கு பதிலாக y உள்ளது ye11 y2 dyey எனவே இன்டெகிரெட் பண்ண எனவே ஒருங்கிணைக்கும் காரணி என்ன இன்டெகிரெட்பாக்டர் ye11 y2 dyey எனவே நான் ஒரு லீனியர் ஏனெனில் P 11 y2 சில நிலையான எண் 0 இலிருந்து இன்டெகிரெட் பண்ண வேண்டும் இது R இலிருந்து R x இன் y க்கு ரெசிப்ரோக்கலாக இருப்பதால் x க்கு y அல்லது y க்கு x க்கு மாற்றலாம் அதாவது x y அனைத்து மதிப்புகளையும் எடுத்துக்கொள்கிறது எனவே காலவரையற்ற இன்டெகிரெட் பண்ண அல்லது திட்டவட்டமான இன்டெக்ரல்ஐ இங்கே தேர்வு செய்யலாம் 0 முதல் y வரை தேர்வு செய்யலாம் அல்லது இன்டெக்ரல்ஐ அறிந்திருப்பதால் ey இன்டெக்ரல் மதிப்பு 11 y2y ஆகும் எனவே இதை பெருக்கினால் பெறுவது ddyx பெருக்கிய பிறகு இந்த இன்டெகிரெட்பாக்டர்ஐ பெருக்கினால் இன்டெகிரெட் பண்ண ey dxdyx ey 1 y2y 1y2ey உடன் பெருக்க எழுதலாம் எனவே ey dxdyx ey 1 y2ddyx ey இன் டெரிவேட்டிவ் ddyx ey க்கு சமம் ஒரே வலது புறம் உள்ளது சரி இது சில ஃபங்க்ஷன் Q என்று அழைக்கப்படுகிறது எனவே y உடன் இன்டெகிரெட் பண்ண Y ஐப் பொறுத்து இரு பக்கங்களையும் இன்டெகிரெட் பண்ண x ey y 1y2ey dyC C என்பது ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே இதை இன்டெகிரெட் எடுத்துக் கொள்ள y t அதை t ஒரு வேரியபல் என எடுத்துக் கொள்ளலாம் எனவே tet dtCdtdy1y2 ற்கு சமம் எனவே t et etC இதுதான் சொலுஷன்ஸ் எனவே t என்றால் y ey ey C மாற்றாக எழுதலாம் அதை மறுபுறம் கொண்டு வர எனவே x ஐ கொடுக்க x இப்போது ஃபங்க்ஷன் வேரியபல் இது y இன் ஃபங்க்ஷன் ஆகும் C e y எனவே இது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் எனவே ஒரு ரெசிப்ரோக்கல் இருப்பதாகக் கருதி x இன் ஃபங்க்ஷன் y ஐ ரெசிப்ரோக்கல் ஆக கொண்டுள்ளது எனவே y இன் x என எழுத இண்டிபெண்டென்ட் வேரியபல்ஐ ஃபங்க்ஷன் வேரியபல்க்கு மாற்ற அது x இலிருந்து y க்கும் x க்கும் செல்ல முடிந்தால் மட்டுமே சாத்தியமாகும் இது ரெசிப்ரோக்கலாக மாறுகிறது எனவே இதுபோன்ற ஒன்று x இன் அனைத்து மதிப்புகளுக்கும் வரையறுக்கப்பட்ட அல்லது வெறுமனே சில க்கர்வு இருந்தால் x இன் அனைத்து மதிப்புகளுக்கும் இது வரையறுக்கப்படுகிறது இது x y எனவே இதை x இன் ஃபங்க்ஷன் ஆக பார்க்க எனவே இது இன்வெர்ட்டிபுல் மேப் ஆகும் இது கிடைத்தவுடன் இருக்கிறதா என்பதை எளிதாகக் காண இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றலாம் எனவே இது ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் எனவே இது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இன் ஜெனரல்சொலுஷன்ஸ் ஆகும் எனவே எளிமைப்படுத்த y ஆக விரும்பினால் y ஐ x இன் ஃபங்க்ஷன் ஆக பார்க்க விரும்ப அதை எப்படி செய்து எழுதலாம் இதைத் ரெசிப்ரோக்கலாக மாற்றலாம் இந்த மறைமுக ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் y⟶x ஐப் பெறலாம் எனவே ஒரு ரிலேஷன் பஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களை தீர்க்க முடியும் ஆகவே 2 எடுத்துக்காட்டுகளைக் கொடுத்து இதைப் போன்ற இன்னும் சிலவற்றைச் செய்ய அடுத்து சில ஈக்குவேஷன்ஸ்களைச் செய்ய அவை சரியாக லீனியர் ஈக்குவேஷன்ஸ்கள் அல்ல ஆனால் அவை லீனியர் ஈக்குவேஷன்ஸ்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றன அவற்றை லீனியர் ஈக்குவேஷன்ஸ்களாக மாற்றலாம் எனவே அவற்றை லீனியர் ஈக்குவேஷன்ஸ்களாகக் குறைத்து ஜெனரல்சொலுஷன்ஸ்ஐக் கண்டறிய லீனியர் ஈக்குவேஷன்ஸ்களுக்கு செய்த அதே நடைமுறையைப் பின்பற்றலாம்